கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் I D என்பது mu n C ox W பை L V G S மைனஸ் V T டைம்ஸ் V D S மைனஸ் V D S ஸ்கொயர் பை இரண்டு ஆகும் அது V T ஐ விட V G S பெரியது மற்றும் V D S V G S மைனஸ் V T ஐ விட சிறியது இப்போது ட்ரெய்ன் ஸோர்ஸ் வோல்டேஜ் மிகவும் சிறியது என்று நீங்கள் கருதினால் V D S மைனஸ் V T ஐ விட V G S மிகவும் சிறியது இந்த I D என்பது இந்த வலத்துடன் ஒப்பிடுகையில் இந்த I D தோராயமாக இந்த சதுர வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்கலாம் ஏனெனில் இந்த முழு சொல்லானது VGS மைனஸ் VT மைனஸ் VDS பை இரண்டு மடங்கு VDS ஆகும் மேலும் நான் இந்த தோராயத்தை அனுமானித்து இந்த சொல்லைப் புறக்கணிக்கிறேன் எனவே I D என்பது தோராயமாக mu n C ox W ஆல் L V G S மைனஸ் V T முறை V D S ஆகும் எனவே I D ஆனது V D S உடன் லீனியராக மாறுபடும் அதனால்தான் இது லீனியர் பகுதி என்று அழைக்கப்படுகிறது V D S மிகவும் சிறியதாக இருக்கும் போது I D ஆனது V D S உடன் தோராயமாக லீனியராக மாறுபடும் இந்த காரணத்திற்காக இது லீனியர் பகுதி என்று அழைக்கப்படுகிறது இந்த மதிப்புகளின் தொகுப்பு இது MOS டிரான்சிஸ்டரின் லீனியர் பகுதி என்று அழைக்கப்படுகிறது இதற்கும் சில பயன்பாடுகள் உள்ளன ஏனெனில் V D S என்பது இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையில் பயன்படுத்தப்படும் வோல்டேஜ் மேலும் I D என்பது ட்ரெய்ன் முதல் ஸோர்ஸுக்கு பாயும் கரண்ட் ஆகும் இது இரண்டு டெர்மினல்களுக்கு இடையில் வோல்டேஜை பயன்படுத்தி ஒரு முனையத்திலிருந்து மற்றொரு முனையத்திற்கு கரண்ட் பாயும் ரெஸிஸ்டரை நினைவூட்டுகிறது ஒரு ரெஸிஸ்டரில் இந்த கரண்ட் வோல்டேஜை லீனியராக சார்ந்தது மற்றும் ட்ரையோட் பகுதியில் இந்த தோராயத்துடன் ட்ரெய்ன் மின்னோட்ட I D நேர்கோட்டில் VDS ஐ சார்ந்துள்ளது ஆனால் இங்கேமுக்கியமானது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இது MOS டிரான்சிஸ்டரின் கன்டக்டன்ஸ் நான் அதை Gmos V G S ஐ சார்ந்துள்ளது என்று அழைப்பேன் எனவே இது எலக்ட்ரானிக்கலி கன்ட்ரோலிள் ரெஸிஸ்டர் V G S ஐ மாற்றுவதன் மூலம் ட்ரெய்ன் மற்றும் ஸோர்ஸுக்கு இடையிலான கன்டக்டன்ஸை மாற்றலாம் எனவே சில நேரங்களில் அது அந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது ட்ரையோட் பகுதியில் உள்ள MOS டிரான்சிஸ்டர் ஒரு வோல்டேஜ் கன்ட்ரோல்ட் ரெஸிஸ்டர் ஆகும் பொதுவாக எலக்ட்ரானிக் முறையில் டியூன் செய்யக்கூடிய எதுவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் சர்க்யூட்டில் சில பயனுள்ள செயல்பாட்டிற்கு அதைப் பயன்படுத்தலாம் உங்களுக்குத் தெரியும் முதலில் எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய பல விவரங்கள் தெரியாமலேயே இந்த நாட்களில் நிறைய விஷயங்கள் எலக்ட்ரானிக் முறையில் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதையும் இதேபோன்ற தேடலில் எலக்ட்ரானிக் முறையில் கட்டுப்படுத்தப்பட்ட ரெஸிஸ்டரும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள்